அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமை வளர்ப்பது குறித்த பாடதிட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன்

இது வார எண் 7 தொகுதி 4 விரிவுரை எண் 40 ஆகும் நான் பொதுவாக சொற்களற்ற தகவல்தொடர்புகளைப் பற்றி பேசுகிறேன் குறிப்பாக இந்த வாரம் நாம் சொற்களற்ற குறிப்புகளை விளக்கப் போகிறோம் இது சொற்களற்ற தகவல்தொடர்பு பற்றிய இறுதி தொகுதியாகும் இதுவரை நான் உங்களுக்கு சொற்களற்ற தகவல்தொடர்பு குறிப்பாக உடல் மொழியின் பல்வேறு அம்சங்களை கற்பித்துள்ளேன் ஆனால் உடல் மொழியை அடிப்படையாகக் கொண்ட அவர்களின் உள் எண்ணங்கள் என்ன என்பதை விளக்குவது அடையாளம் காண்பது மற்றும் சரியாக தொடர்புபடுத்த முயற்சிப்பது தொடர்பான பிரச்சினைகள் என்ன என்பதை இன்று புரிந்து கொள்ள முயற்சிப்போம் இப்போது நான் வழக்கம் போல் தொடங்குவதற்கு முன் முந்தைய விரிவுரையில் நான் என்ன செய்தேன் என்பதை விரைவாக மதிப்பாய்வு செய்வோம் முந்தைய சொற்பொழிவில் நான் உடல் மொழியில் கவனம் செலுத்தி பின்னர் அடிப்படைகள் மற்றும் உலகளாவிய விஷயங்களைப் பற்றி உங்களுடன் பேசினேன் அடிப்படைகள் மற்றும் உலகளாவிய விஷயங்களைப் பற்றி உங்களுடன் பேசும்போது நான் ஒரு வகையான மறுப்புடன் தொடங்கினேன் சில அடிப்படை மற்றும் உலகளாவிய உடல் மொழியைப் பயன்படுத்தும்போது நாம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் குறிப்பாக இந்திய சூழலில் அதைப் பயன்படுத்த முயற்சிக்கும்போது ஏனென்றால் மேற்கத்திய சூழலில் சில நேரங்களில் கைகளை குறுக்காக வைப்பது போன்ற தற்காப்பு சைகையாகக் கருதப்படுவது நம்பிக்கையின் சைகையைக் கூட குறிக்கலாம் சில சந்தர்ப்பங்களில் இது ஒரு நபர் கைகளைக் குறுக்காக வைக்கும் விதத்தைப் பொறுத்து ஒரு வகையான தாக்குதல் சைகையைக் கூட குறிக்கலாம் கால்களைப் பார்ப்பதில் நாம் சிறிது நேரம் செலவிடுகிறோம் ஏனெனில் அவை ஈர்ப்பின் குறிகாட்டிகளாக இருக்கலாம் ஆனால் அவை திரும்பப் பெறுதல் அல்லது வெறுப்பை பரிந்துரைக்கலாம் பின்னர் நான் வெளிப்படைத்தன்மை தற்காப்பு பாதுகாப்பின்மை ஒத்துழைப்பு நம்பிக்கை பதட்டம் விரக்தி போன்றவற்றைக் குறிக்கும் மேலும் அடிப்படைகள் மற்றும் உலகளாவிய விஷயங்களைப் பார்க்கத் தொடங்கினேன் இறுதியில் உடல் மொழி என்பது உள்ளார்ந்த ஒன்று நம் அமைப்பில் உள்ள ஒன்று நம்மில் ஒரு பகுதியாக இருக்கும் ஒன்று என்ற எண்ணத்துடன் உங்களை ஊக்குவிப்பதன் மூலம் நான் முடித்தேன் நீங்கள் ஒரு பயிற்சிக்குச் சென்று அதை உங்களிடம் உள்வாங்க வெளியிலிருந்து ஏதாவது எடுக்க வேண்டியதில்லை நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்குள் மறைந்திருப்பதுதான் நீங்கள் அதை உணர வேண்டும் நல்ல முயற்சிகள் பயிற்சி மற்றும் விடாமுயற்சி மூலம் அதை வெளிப்படுத்த வேண்டும் எனவே நான் உங்களுக்குக் கொடுக்கும் அனைத்து உதவிக்குறிப்புகளுடனும் நீங்கள் அதைச் செய்ய முடியும் என்று நான் உங்களுக்குச் சொன்னேன் இப்போது இந்த தொகுதியில் சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் மிகவும் சுவாரஸ்யமான மற்றும் சவாலான அம்சத்திற்கு வருவோம் அதாவது சொற்களற்ற குறிப்புகளை விளக்குவது குறிப்புகள் என்பது சிறிய தடயங்கள் நீங்கள் பெறும் உதவிக்குறிப்புகள் நீங்கள் பெறும் குறிகாட்டிகள் இதன் அடிப்படையில் நீங்கள் உண்மையில் விளக்கலாம் ஒரு பொருளை உருவாக்கலாம் ஒரு ஒத்திசைவான யோசனையை உருவாக்கலாம் 1971 ஆம் ஆண்டில் ஆல்பர்ட் மெஹ்ராபியன் சைலன்ட் மெசேஜஸில் மூன்று முதன்மை பரிமாணங்களை அடையாளம் கண்டார் அவை என்ன சொற்களற்ற குறிப்புகளை நாம் விளக்கக்கூடிய மூன்று முதன்மை பரிமாணங்கள் யாவை உடனடித்துவம் தூண்டுதல் மற்றும் மேலாதிக்கம் பற்றி அவர் பேசினார் இவை மூன்று முதன்மை பரிமாணங்கள் அவற்றைப் பார்த்து அவை உண்மையில் எதைக் குறிக்கின்றன என்பதைப் புரிந்துகொள்வோம் உடனடித்துவம் என்பது உடனடி குறிப்புகளைக் குறிக்கிறது இது விருப்பத்தையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் உடனடித்துவம் அதாவது நாம் விரும்பும் நபர்கள் மற்றும் விஷயங்களை நோக்கி நகர்கிறோம் மேலும் நாம் விரும்பாதவர்களைத் தவிர்த்து அல்லது விலகிச் செல்கிறோம் பொதுவாக நாம் ஒருவரை விரும்புகிறோமா இல்லையா என்பதை இயல்பாகவே தீர்மானிக்கிறோம் பின்னர் நம் உணர்வுகளை ஆதரிப்பதற்கான காரணங்களைக் கண்டுபிடிப்போம் எனவே நாம் ஒருவரை விரும்பினால் நாம் ஈர்க்கிறோம் நாம் நோக்கி நகர்கிறோம் அதே வழியில் யார் ஒருவர் நம்மை விரும்புகிறாரோ அந்த நபரையும் நம்மை நோக்கி ஈர்க்கிறோம் ஆனால் இது குறிப்புகளை அடிப்படையாகக் கொண்டது உடனடி குறிப்புகள் யாரோ ஒருவரிடம் நமது தன்னிச்சையான பதிலைக் குறிக்கிறது அவர் குறிப்பிடும் அடுத்தது தூண்டுதல் இப்போது இது பாலியல் அர்த்தத்தில் பயன்படுத்தப்படவில்லை ஆனால் அது அனிமேஷனுக்கு ஒத்த ஒன்று நீங்கள் உற்சாகமாக இருக்கும்போது முழு உடலும் உற்சாகம் அடைகிறது மற்றும் உங்கள் பதிலளிப்பு கண்களில் தொடங்கி உடலில் இருந்து முழுமையாகக் காட்டப்படுகிறது கண்களின் விரிவாக்கம் விரிவடைதல் நீங்கள் அதில் மிகவும் ஆர்வமாக இருப்பதை குறிக்கிறது ஆனால் ஒட்டுமொத்த உடலும் பதிலளிப்பதன் அடிப்படையில் ஒரு வகையான அனிமேஷனைக் காட்டுகிறது ஒரு நபரிடம் ஆர்வமாக இருந்தால் நாம் அதிக அனிமேட்டட்டாக அதிக உற்சாகமாக அதிக கலகலப்பாக இருக்கிறோம் மற்றும் ஆர்வம் இல்லாவிட்டால் நாம் இறந்ததைப் போல மிகவும் செயலற்றவர்களாக மாற முனைகிறோம் நாம் எந்த உடல் மொழியையும் காட்டுவதில்லை நாம் நம் உடல் மொழியை மூடுகிறோம் ஒரு தட்டையான குரல் மற்றும் மிகக் குறைந்த அசைவு ஆர்வம் இல்லாததைக் குறிக்கிறது நீங்கள் ஒரு கப் காபி குடிக்க விரும்புகிறீர்களா ஆம் நிச்சயமாக அதை உங்களுடன் குடிப்பதில் நான் எப்போதும் மகிழ்ச்சியடைவேன் இது அனிமேஷன் நீங்கள் ஒரு கப் காபி குடிக்க விரும்புகிறீர்களா ம்ம் உறுதியாகத் தெரியவில்லை எனவே ஒரு கப் காபிக்காக அந்த நபரிடம் செல்வதில் நீங்கள் உண்மையில் ஆர்வம் காட்டவில்லை என்பதை இது குறிக்கிறது ஆதிக்கம் என்பது அவர் கொடுக்கும் மூன்றாவது குறிப்பு இது அதிகார சமநிலையைப் பற்றியது இது நிலை பதவி பற்றிய தகவல்களைக் குறிக்கிறது உயர் நிலை மக்கள் பொதுவாக நிதானமான உடல் தோரணையைக் கொண்டுள்ளனர் எதிராக குறைந்த நிலை கொண்டவர்கள் ஒரு வகையான நிலையான சுருக்கப்பட்ட உடல் தோரணையைக் கொண்டுள்ளனர் எனவே இது மீண்டும் அதிகாரத்தின் சமநிலையைக் குறிக்கிறது எனவே இது ஒரு அம்சம் ஆனால் அதே நேரத்தில் அவர் இதனுடன் ஒரு எளிய வழியையும் பரிந்துரைக்கிறார் அவர் மூன்று சி க்களை நினைவில் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் சூழலைப் பாருங்கள் ஒரு நபர் நடந்து கொள்ளும் நகரும் சில பண்புகளை வெளிப்படுத்தும் பின்னணியைப் பார்க்கும் சூழலை அடையாளம் காணவும் பின்னர் அந்த குழுவை இணைக்க முயற்சிக்கவும் அது கிளஸ்டர் ஆகும் அதை க்ளஸ்டர் செய்யும்போது நீங்கள் அதை ஒரு குழுவில் பார்க்க முயற்சிக்கிறீர்கள் பின்னர் நடத்தை மாற்றத்தைத் தேடுகிறீர்கள் எனவே ஒரு எளிய உதாரணம் என்னவென்றால் சிறுவன் ஆடிட்டோரியத்தில் நடுவில் எங்காவது அமர்ந்திருக்கிறான் ஒரு பெண் வந்து பின்னர் அவள் முதலில் மூலையில் எங்காவது அமர்ந்திருக்கிறாள் சிறிது நேரத்திற்குப் பிறகு மெதுவாக அறை நிரம்பி வருகிறது சிறுமி எழுந்து பின்னர் பையனுக்கு அடுத்த இருக்கையைப் பார்க்கிறாள் பின்னர் அவள் வந்து பையனுக்கு அடுத்த இருக்கையில் அமர்கிறாள் யாராவது உங்களுக்கு அருகில் வந்தால் அது விருப்பத்தை குறிக்கிறது என்ற உடல் மொழி குறிப்புகளைப் பயன்படுத்துவதைப் புரிந்துகொண்டதால் தான் மகிழ்ச்சியடைகிறேன் என்ற முடிவுக்கு சிறுவன் வந்து பின் குதிக்கிறான் ஆனால் சூழல் என்ன என்பதை அவர் பார்க்கத் தவறிவிட்டார் சூழல் என்ன அவள் சற்று காய்ச்சலாக உணர்கிறாள் பின்னர் ஏசி மிகவும் குளிராக இருந்தது அவள் ஏ க்கு அருகில் அமர்ந்திருந்தாள் எனவே அவள் விலகிச் சென்று பின்னர் மையத்தில் ஒரு இடத்தை ஆக்கிரமிக்க விரும்பினாள் சிறுவனுக்கு அடுத்த இடம் மட்டுமே எஞ்சியிருந்தது எனவே அதுதான் சூழல் எனவே நீங்கள் சூழலில் கிடைக்கும் வெளிப்புற தடயங்களைத் தேட வேண்டும் அது நபரின் நடத்தையை மாற்றியமைக்க முயற்சிக்கிறது குழுவாக்குங்கள் பின்னர் மாற்றத்தைத் தேடுங்கள் இப்போது குழுவாக இருப்பது பொதுவாக ஒரு நபர் காலையில் முதலாளியைப் பார்த்து புன்னகைக்கிறார் என்று சொல்லலாம் ஆனால் முந்தைய நாள் அவர் எதையோ திருடிவிட்டார் எனவே அவர் சிரிக்கவில்லை பின்னர் வழக்கமாக அவர் ஒரு கைகுலுக்குகிறார் அவர் தவிர்க்கிறார் இப்போது நடத்தையில் ஏற்படும் மாற்றம் மாற்றத்தைப் பாருங்கள் கைகுலுக்குவதைத் தவிர்ப்பது மட்டுமல்லாமல் ஏனென்றால் அவர் அதைக் கொடுக்கும்போது ஒரு வகையான இறந்த மீன் கைகுலுக்கலாக இருப்பார் என்று அவர் உணர்கிறார் அதை அவர் தவிர்க்கிறார் ஆனால் ஒரு மாற்றம் உள்ளது அவர் நமஸ்தே ஐயா என்று கூறுகிறார் அல்லது அவர் அவரை வணங்குகிறார் எனவே இந்த மாற்றம் நடத்தையில் ஏதோ தவறு இருப்பதாகக் குறிக்கிறது எனவே நீங்கள் ஒரு வகையான கருத்தை உருவாக்குவதற்கு முன்பு சூழல் கிளஸ்டரைப் பார்த்து மாற்ற வேண்டும் இப்போது மக்களை அடையாளம் காண்பது போன்ற விஷயங்களையும் நாம் பார்க்க வேண்டும் நீங்கள் ஒரு சொற்களற்றவராக மாற முயற்சிக்கும்போது நாம் அடையாளம் காணக்கூடிய மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களில் ஒன்று உங்களுக்கு உண்மையைச் சொல்லும் ஒருவரை எவ்வாறு அடையாளம் காண்பது மற்றும் உங்களுக்குச் பொய்யை சொல்லும் ஒருவரை எவ்வாறு அடையாளம் காண்பது குறிப்பாக ஒரு பொய்யரை அடையாளம் காண்பது உண்மையான வேடிக்கையாக இருக்கிறது எனவே வியர்வை விரல் நகங்களைக் கடிப்பது வாயின் உட்புறம் மெல்லுவது வாய் வறண்டு போவது வாயை மூடுவது தொடர்ந்து மூக்கைத் தேய்ப்பது போன்ற சில அறிகுறிகளால் நீங்கள் எளிதாக அடையாளம் காணலாம் இப்போது இந்த விஷயங்களால் பொதுவாக குழந்தைகளும் பின்னர் உடல் மொழியைப் பற்றி குறைவாக அறிந்தவர்களும் அவர்கள் ஒரு பொய்யைச் சொல்ல முயற்சிக்கிறார்கள் என்பதை நீங்கள் எளிதில் பிடிக்க முடியும் எனவே சுருக்கமாக அவர்கள் கெட்ட பொய்யர்களாக இருந்தால் அவர்கள் புத்திசாலிகள் அல்ல அவர்கள் அனுபவமற்றவர்கள் அல்லது அவர்கள் தங்களை நன்கு அறிந்த ஒருவரிடம் பொய் சொல்கிறார்கள் ஆனால் சிலர் சிறந்த பொய்யர்கள் இருக்கிறார்கள் மற்றும் மேற்கூறிய அனைத்தையும் மறைக்க முடியும் சிலர் தொழில் ரீதியாக உண்மையை மறைக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக வழக்கறிஞர்கள் எனவே அவர்கள் சில நேரங்களில் வாடிக்கையாளருக்கு ஆதரவாக வாதிட வேண்டும் ஆனால் அவர்களுக்கு உண்மை தெரிந்திருக்கலாம் ஆனால் பின்னர் அவர்களைப் பாதுகாக்கும் வகையில் ஒரு பொய்யாகத் தோன்றுகிறது எனவே அவர்கள் உண்மையில் உண்மையை மறைக்க முயற்சிக்கிறார்கள் என்பதைக் காட்டாமல் அவர்கள் சொல்ல வேண்டும் எனவே அதை மறைப்பதில் அவர்கள் சிறந்தவர்களாக மாறிவிட்டனர் இப்போது இதைப் பயன்படுத்தும் தொழில்முறை பொய்யர்களைப் பார்த்தால் அவர்கள் உண்மையில் தங்கள் உடல் சைகைகளைச் செம்மைப்படுத்தியுள்ளனர் எனவே மூன்று சி களின் அடிப்படையில் ஒரு நபர் வெளிப்படுத்தும் நடத்தைகளின் கலவையைக் கவனிப்பதன் மூலம் மட்டுமே அவர்கள் பொய் சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் அடையாளம் காணலாம் பின்னர் யாராவது பொய் சொல்கிறார்களா என்று சொல்லும் திறன் உங்களை முற்றிலும் தவறாக வழிநடத்தும் இது ஒரு காரணியைக் காட்டிலும் கவனிக்கப்பட வேண்டிய பல காரணிகளைப் பொறுத்தது எனவே இயல்பான நடத்தையிலிருந்து நடத்தையில் உள்ள வேறுபாடுகளை மாற்றவும் சாதாரண கண் தொடர்பு காலத்தின் மாறுபாடு நபர் உண்மையில் கண் தொடர்பைத் தவிர்க்க முயற்சிக்கிறார் மேலும் உங்களைப் பார்ப்பதற்குப் பதிலாக மேலே பார்க்கும் போக்கு கூட எதையாவது பொய் சொல்வதற்காக இருக்கலாம் கை சைகைகள் அதிகப்படியான கை சைகைகள் அல்லது சைகைகளின் முழுமையான பற்றாக்குறை எனவே போலீஸ் விசாரணை செய்பவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் சந்தேக நபர்களின் உடலை முழு பார்வையில் வைப்பார்கள் சில சமயங்களில் அவர்கள் தங்கள் ஆடைகளை முழுவதுமாக அகற்றி அவர்களை நிர்வாணமாக்குகிறார்கள் அல்லது அவர்களை குறைந்தபட்ச துணிகளுடன் வைத்திருக்கிறார்கள் பின்னர் அவர்கள் மீது முழு ஃப்ளட் லைட்டை வைக்கிறார்கள் மேலும் சந்தேக நபர் உண்மையைச் சொல்கிறாரா இல்லையா என்பதைக் கண்டறிய கை கால்களில் இருந்து கண்ணில் இருந்து எந்த சிறிய அசைவையும் கூட அவர்கள் கவனிக்கிறார்கள் இப்போது நீங்கள் என்னிடம் கேட்டால் நாம் எப்படி ஒரு பொய்யை சொல்வது எனவே தொலைபேசி திறன்களைப் பற்றி பேசியபோது நான் முன்பு குறிப்பிட்டது போல் பொய் சொல்வதற்கான சிறந்த வழி தொலைபேசியில் பேசுவதுதான் மற்ற நபர் உங்களுடன் நேருக்கு நேர் உட்காராததால் மீண்டும் தொலைபேசியில் மற்றவரிடம் பொய் சொல்வது மிகவும் எளிதானது உடல் மொழியில் அவ்வளவு பயிற்சி பெறாதவருக்கு ஒரு எச்சரிக்கை உள்ளது அவ்வளவு நெருக்கமாக இல்லாதவர் மற்றும் உங்கள் தொனியில் ஏற்படும் மாற்றத்தைக் காண முடியாதவர் நீங்கள் ஒரு பொய்யைச் சொல்லும்போது நீங்கள் செய்யும் மொழியியல் பிழைகளைப் பாருங்கள் எனவே இது மிகவும் அனுபவமற்றவர்களுக்கானது ஆனால் சொற்களற்ற தகவல்தொடர்புகளில் நிபுணரான ஒருவர் நீங்கள் தொலைபேசியில் பொய் சொல்ல முயற்சிக்கும்போது கூட சற்று பார்க்க முடியும் நேருக்கு நேர் பொய் சொல்வதை விட தொலைபேசியில் பொய் சொல்வது மிகவும் எளிதானது இப்போது இந்த விரிவுரையின் அடுத்த பகுதியில் நான் சொற்களற்ற தகவல்தொடர்புகளைப் படிப்பதில் உள்ள சவால்களில் கவனம் செலுத்த விரும்புகிறேன் இது ஏன் உங்களுக்கு நிறைய சிக்கல்களை ஏற்படுத்துகிறது நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது சொற்களற்ற செய்திகள் பெரும்பாலும் தெளிவற்றவை அதாவது அவை ஒன்றாகத் தோன்றுகின்றன ஆனால் அவை உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்களைக் கொடுக்கின்றன நான் விரைவில் ஒரு உதாரணம் தருகிறேன் ஆனால் எதையாவது யோசித்து ஒரு நடத்தையை வெளிப்படுத்தும் நபர் அந்த நபர் வெளிப்படுத்த முயற்சிப்பதாக நீங்கள் நினைக்கும் ஒன்றாக இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே எடுத்துக்காட்டாக எல்லாவற்றிற்கும் முகபாவனைகளை முடக்கி வைத்திருக்கும் நபர்கள் உள்ளனர் சிலர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது புன்னகைக்கக் கூட மாட்டார்கள் அவர்கள் உள்ளே புன்னகைக்கிறார்கள் அவர்கள் புன்னகைக்கிறார்கள் என்பதற்கான ஒரு சிறிய அறிகுறி கண்ணில் இருக்கலாம் ஆனால் அவர்கள் பொதுவாக இயல்பாகவே தீவிரமான நபர்கள் எனவே அந்த நபர் ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிறார் என்று நினைப்பதன் மூலம் நீங்கள் தவறாக நினைக்க முடியாது இரண்டாவது சவால் என்னவென்றால் சொற்களற்ற செய்திகள் தொடர்ச்சியானவை எனவே அவர்கள் நிறுத்துவதில்லை அவர்கள் தொடர்ந்து வருகிறார்கள் எனவே அது மீண்டும் சவாலானது சைகைகள் முகபாவனைகள் மற்றும் கண் தொடர்பு ஆகியவை ஒரு சூழ்நிலையிலிருந்து அடுத்த நிலைக்குச் செல்லலாம் பேசுவதை நிறுத்த முடியும் ஆனால் பொதுவாக சொற்களற்ற குறிப்புகளை நிறுத்த முடியாது அடுத்த சவால் என்னவென்றால் அவை பல சேனல்கள் கொண்டவை எனவே நீங்கள் முகத்தை மட்டுமே பார்ப்பீர்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு சொற்களற்ற குறிப்பில் மட்டுமே நீங்கள் கலந்துகொள்வீர்கள் ஆனால் என்ன நடக்கிறது கால்களில் இருந்து என்ன வகையான அறிகுறிகள் வருகின்றன நீங்கள் முகத்தைப் பார்க்கும்போது கால்களில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் அவர் முதுகில் கைகளை வைக்கும்போது இந்த நபர் என்ன செய்கிறார் எனவே அது உங்களுக்கு எதையாவது தருகிறது எனவே நீங்கள் கவனிக்கக்கூடிய ஒரே ஒரு சேனல் மட்டுமே உள்ளது மற்றொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் எதிர்மறையான சொற்களற்ற விஷயம் நேர்மறையான ஒன்றுக்கு முன் உங்கள் கவனத்தை ஈர்க்கிறது என்பதை மக்கள் படித்துள்ளனர் அதாவது யாராவது கோபமடைந்தால் பின்னர் அந்த கோபம் முதலில் உங்களின் மேல் காட்டப்படுகிறது மேலும் நீங்கள் எதிர்மறை உள்ளீடுகளைப் பெற முயற்சிக்கிறீர்கள் மேலும் அந்த நபர் தனது மனதை மாற்றி நான் தவறு செய்ததாக உணரும் போது பின்னர் இரக்கமாக உணர்கிறார் மேலும் முகத்தில் வெளிப்பாட்டை மாற்றுகிறார் ஆனால் நேர்மறையான விஷயத்தை நீங்கள் கவனிக்க நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே நீங்கள் சொற்களற்ற தகவல்தொடர்பு படிப்பை விளக்க முயற்சிக்கும்போது இது மற்றொரு ஆபத்து மற்ற சுவாரஸ்யமான காரணி என்னவென்றால் இது கலாச்சாரத்தை அடிப்படையாகக் கொண்டது எனவே முந்தைய ஒன்றில் நாம் படித்த உலகளாவிய மற்றும் அடிப்படைகள் இருந்தாலும் அவை கலாச்சார ரீதியாக வேறுபட்டவை என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் மேலும் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் ஒரு கலாச்சாரத்தில் நேர்மறையான சைகைகள் மற்றொரு கலாச்சாரத்தில் அசிங்கமாக பார்க்கப்படலாம் எனவே அமெரிக்காவில் கட்டைவிரல் சைகை நேர்மறையாக கருதப்படுகிறது பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியாவில் மற்றும் நியூசிலாந்தில் கூட எனவே சைகை எதிர்மறையாக மாறும் மேலும் இது செங்குத்தாக வைத்திருக்கும்போது துஷ்பிரயோகம் மற்றும் அவமதிப்பைக் குறிக்கலாம் எனவே இது சில தவறான அர்த்தங்களைக் கொண்டுள்ளது எனவே இதை நீங்கள் எங்கு பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவே சொற்களற்ற தகவல்தொடர்புகளைப் பயன்படுத்துவதில் நான் உங்களுக்கு வழங்க முயற்சிக்கும் இறுதி எச்சரிக்கை என்னவென்றால் முக்கிய விஷயம் என்னவென்றால் ஒரு தகவலை எல்லாவற்றிற்கும் பொருள்படும் வகையில் பயன்படுத்த வேண்டாம் வெப்பநிலை காலநிலை மற்றும் வானிலை போன்ற விஷயங்கள் உட்பட மற்ற நபரின் இயக்கங்களுக்கு பங்களிக்கும் அனைத்து சாத்தியமான காரணிகளிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவே யாரோ ஒருவர் உங்களிடம் ஓடி வருகிறார் எனவே அவள் என் மீது ஆர்வம் கொண்டிருப்பதால் அவள் ஓடுகிறாள் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது எனவே மழை பெய்யப் போகிறது ஏற்கனவே மழை பெய்யத் தொடங்கியுள்ளது அவள் நனைய விரும்பவில்லை எனவே நிழல் இருக்கும் இடத்தில் நீங்கள் நிற்கும் இடத்திற்கு அவள் வருகிறார் எனவே காலநிலை என்ன செய்கிறது வானிலை என்ன செய்கிறது இந்த நபர் இப்படி நடந்து கொள்ளக்கூடிய மாற்றம் எதனால் என்பதைப் பாருங்கள் எனவே முடிவுகளுக்குச் முந்த வேண்டாம் உங்கள் சுற்றுப்புறத்தைப் பற்றி விழிப்புடன் இருங்கள் மற்ற நபரின் பழக்கவழக்கங்களை நன்கு அறிந்திருங்கள் குறிப்பாக நீங்கள் அந்த நபரை நீண்ட காலமாக அறிந்திருந்தால் எந்தவொரு அனுமானங்களையும் செய்வதற்கு முன்பு அவர்களின் இயல்பான நடத்தை சைகைகள் அறிகுறிகள் அறிகுறிகள் பழக்கவழக்கங்கள் மற்றும் உடல் மொழியைக் கவனியுங்கள் மூன்று சி களின் குறிப்பாக நடத்தையில் ஏற்படும் மாற்றம் உங்களுக்கு நிறைய குறிப்புகளைத் தரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் அதே நேரத்தில் பின்னணியில் நடக்கும் ஏதோவொன்றின் காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதா என்று பாருங்கள் அப்படியானால் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த எளிய உதாரணத்தைப் பாருங்கள் இந்த நாய்க்குட்டியைப் பார்க்கும்போது இந்த சிறிய நாய் வாயைத் திறக்கிறது பின்னர் அது ஆக்ரோஷத்தைக் காட்டுவது போல் தெரிகிறது நீங்கள் அருகில் சென்றால் அது உங்களைக் கடிக்கப் போகிறது போல் தெரிகிறது இருப்பினும் நீங்கள் இன்னும் உன்னிப்பாகப் பார்க்கும்போது கண்கள் மூடப்பட்டிருப்பதைக் காண்கிறீர்கள் பின்னர் காதுகள் பின்னால் இருக்கின்றன ஏனெனில் ஆக்கிரமிப்பில் கண்களும் அகலமாக திறந்திருக்கும் காதுகள் நேராகவும் மேல்நோக்கி சுட்டிக்காட்டுவது போலவும் இருக்கும் இப்போது இது வெறுமனே நாய்க்குட்டி கொட்டாவி விடுகிறது அதற்கு தூக்கம் வருகிறது அது முற்றிலும் ஆக்ரோஷமாக இல்லை மாறாக அது முற்றிலும் சோர்வாக உணர்கிறது அது ஓய்வெடுக்க விரும்புகிறது எனவே அது அதன் வாயைத் திறந்த நேரத்தைப் பார்ப்பதன் மூலம் மட்டுமே நீங்கள் முடிவுக்கு வரலாம் பின்னர் அது உங்களைக் கடிக்கப் போகிறது என்று நினைத்தீர்கள் ஆனால் உண்மையில் அது கொட்டாவி விட்டது எனவே மனித தகவல்தொடர்புகளின் அடிப்படையில் கூட இது நிகழலாம் நீங்கள் ஒரு விஷயத்தைப் பார்க்கலாம் பின்னர் நீங்கள் முடிவுக்கு வர முயற்சி செய்யலாம் நடக்கக்கூடிய மற்றொரு விஷயம் பெரும்பாலும் ஆடை மற்றும் தோற்றத்தைப் பொறுத்தது எனவே ஆடைகளும் தோற்றமும் சொற்களற்ற தகவல்தொடர்புகளாக நாம் யார் நம் வயது பாலினம் நிலை சமூக பொருளாதார வர்க்கம் மற்றும் இனம் ஆகியவற்றை சொல்கிறது ஆனால் உடல் மொழி சொற்களற்ற தொடர்பு என்பது ஒரு சரியான அறிவியல் அல்ல நீங்கள் என்ன அணியிறீர்கள் மற்றும் எப்படி இருக்கிறீர்கள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு மோசமான அல்லது தவறான முதல் தோற்றத்தை உருவாக்குவது மிகவும் எளிதானது மிகவும் புத்திசாலி மிகவும் அழகான மற்றும் மிகவும் கவர்ச்சிகரமான ஒருவன் மற்றும் புத்திசாலித்தனமாக அழகாக இருக்கும் ஒரு ஒருத்தி இதயத்தில் உண்மையில் நல்லவராக இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் மிகவும் மோசமானவர்களாக இருக்கலாம் மிகவும் பங்கி மற்றும் பின்னர் மிகவும் அசிங்கமான மிகவும் நாகரீகமற்ற தோற்றமுள்ள பையன் இதயத்தில் மிகவும் நல்லவராகவும் ஒரு உண்மையான நல்ல நண்பராகவும் இருக்கலாம் உண்மையிலேயே விசுவாசமாகவும் உண்மையிலேயே நேர்மையாகவும் இருக்கலாம் எனவே தோற்றத்தைப் பற்றி நாம் கேட்கும் சில கூற்றுகள் உண்மையில் அவற்றில் சில பொருளைக் கொண்டுள்ளன ஒளிரும் அனைத்தும் தங்கம் அல்ல தோற்றம் ஏமாற்றும் எனவே அவற்றை மனதில் வைத்து ஒரு சிட்டிகை உப்புடன் அவற்றைப் பயன்படுத்துங்கள் நீங்கள் ஒரு நபரைப் பார்க்கும் போதெல்லாம் நீங்கள் ஆரம்பத்தில் நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கலாம் ஆனால் அவர்களின் செயலையும் தொடர்ந்து உறுதிப்படுத்த முயற்சிக்கவும் இப்போது உங்கள் மனதில் வரக்கூடிய அடுத்த கேள்வி என்னவென்றால் சில நேரங்களில் நாம் கூட அறியாத நம் ஆழ் மனதில் இருந்து விஷயங்களை நாம் எப்போதும் வெளிப்படுத்தினால் நம் உடல் மொழியை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதுதான் எனவே அதை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்துவது இப்போது உடல் மொழியைக் கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த வழி முதலில் அதைப் பற்றி அறிந்திருப்பதுதான் இந்த வாரம் முழுவதும் நான் சொற்களற்ற தகவல்தொடர்பு உடல் மொழியில் அதிக நேரத்தை செலவிட்டுள்ளேன் இதனால் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உருவாக்கப்படுகிறது மேலும் எது நல்லது கெட்டது என்று உங்களுக்குத் தெரிகிறது எது நேர்மறை எது எதிர்மறை குறைந்தபட்சம் எதிர்மறையான உடல் மொழியையாவது நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் கட்டுப்படுத்த முயற்சிக்க வேண்டும் பின்னர் மக்கள் இயல்பாகவே வேறுபடுகிறார்கள் மிகவும் திறந்த உடல் மொழியைக் கொண்ட சிலர் உள்ளனர் அவர்கள் எல்லா நேரத்திலும் தங்கள் சைகைகளைப் பயன்படுத்துகிறார்கள் அவர்களின் முகம் மிகவும் அனிமேட்டடாக வெளிப்படையாக இருக்கிறது அவர்கள் நினைக்கும் எதையும் நீங்கள் மிகவும் வெளிப்படையாக பார்க்க முடியும் ஆனால் உண்மையில் தங்கள் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்தக் கற்றுக் கொள்ளும் மற்றவர்களும் உள்ளனர் அவர்கள் உண்மையில் உள்ளே என்ன நினைக்கிறார்கள் அல்லது உள்ளே என்ன உணர்கிறார்கள் என்பதை உங்களால் உண்மையில் முகத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியாது ஒரு நடிகரைப் பாருங்கள் ஒரு நடிகர் கற்றுக் கொள்ளும் முதல் தந்திரம் என்னவென்றால் அவரது முகத்துடன் மட்டுமல்ல முழு உடலுடனும் உணர்ச்சியை எவ்வாறு வெளிப்படுத்துவது என்பதுதான் மிகவும் பிரபலமான நடிகர்கள் அவர்கள் பின்புறத்தில் காட்டப்படுவதை நீங்கள் பார்த்தால் அவர்கள் அழுகிறார்கள் அவர்கள் சோகமாக உணர்கிறார்கள் ஆனால் உடலின் பின்புறத்திலிருந்து அவர்களால் அதை வெளிப்படுத்த முடிகிறது மேலும் உங்களால் வருத்தத்தை உணர முடியும் நம்பிக்கை நடை ஹீரோ அறிமுகப்படுத்தப்படும்போது உங்களுக்கு கால்கள் காட்டப்படும் உண்மையில் கேமரா மேலே நகர்வதற்கு முன்பு உங்களுக்கு கால்கள் காட்டப்படும் பின்னர் கேமரா முகத்தைக் காட்ட முயற்சிக்கிறது இப்போது ஒரு நபர் தனது கால்களால் எப்படி உணர்ச்சிகளைக் காட்ட முடியும் எனவே அது பயிற்சி அறிவு நிபுணத்துவத்தின் மூலம் தான் அதை நீங்களும் உருவாக்க முடியும் எனவே நீங்கள் ஒருவரை புறக்கணித்து நீங்கள் கோபமாகவோ சோகமாகவோ இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பின்புறத்திலிருந்து கூட உங்கள் கையால் கூட உங்கள் காலால் கூட நீங்கள் ஒருபுறம் உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் ஆனால் மறுபுறம் அவை உங்கள் மனதில் உள்ளதை சரியாக குறிக்கவில்லை என்பதை நீங்கள் அறிந்தால் கட்டுப்படுத்த முயற்சி செய்யலாம் அல்லது மற்ற நபருக்கு அர்த்தம் கொடுப்பதில் அவை எதிர்மறையாக இருக்கும் என்று உங்களுக்குத் தெரியும் பின்னர் நீங்கள் அந்த எதிர்மறை மற்றும் தேவையற்ற நடத்தையை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் உடல் மொழியைப் பயன்படுத்துவதில் நீங்கள் திறமையான தொடர்பாளர்களாக மாற முயற்சிக்க வேண்டும் திறமையான தொடர்பாளர்கள் யார் மற்றும் அறிகுறிகள் என்ன இப்போது திறமையான தொடர்பாளர்கள் தங்கள் சொற்களற்ற செய்திகளைக் கண்காணிப்பதில் சிறந்தவர்கள் உடல் மொழியைப் பயன்படுத்தி தங்கள் செய்திகளை எவ்வாறு அனுப்புகிறார்கள் என்பது அவர்களுக்குத் தெரியும் மேலும் மற்றவர்களிடமிருந்து வரும் செய்திகளையும் அவர்களால் கண்காணிக்க முடியும் இது ஒரு வகையான உணர்ச்சி நுண்ணறிவு நீங்கள் மற்றவர்களின் சொற்களற்ற நடத்தையைப் படிக்க முடியும் அதே போல் உங்கள் சொந்த சொற்களற்ற நடத்தையையும் கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியும் மேலும் அவர்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்த பரந்த அளவிலான சொற்களற்ற நடத்தைகளை உருவாக்க முடியும் இதன் பொருள் ஒரு முறையான சந்தர்ப்பத்தில் அவர்கள் மிகவும் முறையானவர்களாக இருக்க முடியும் ஒரு முறைசாரா சந்தர்ப்பத்தில் அவர்கள் சுதந்திரமாக இருக்க முடியும் அவர்கள் மிகவும் நகைச்சுவையாக இருக்க முடியும் அவர்கள் நகைச்சுவைகளை வெளிப்படுத்தலாம் மற்றும் அவர்கள் தங்கள் உடல் மொழியுடன் முற்றிலும் சுதந்திரமாக இருக்க முடியும் அவர்கள் கட்டுப்படுத்த விரும்பும் போது அவர்களால் கட்டுப்படுத்த முடியும் அவர்கள் கோபத்தைக் காட்ட விரும்பும் போது அவர்கள் கோபத்தைக் காட்ட முடியும் இது கோபத்தைக் காட்டக்கூடிய சூழல் அல்ல என்பதை அவர்கள் அறிந்தால் அதைக் கட்டுப்படுத்த முடியும் எனவே அவர்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் பயன்படுத்த பரந்த அளவிலான சொற்களற்ற நடத்தைகளை உருவாக்க முடியும் இப்போது அடுத்த கேள்வி என்னவென்றால் நான் ஆரம்பத்தில் கேட்டேன் ஆனால் இப்போது வேறு முறையில் நாம் ஏன் உடல் மொழியைக் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் நாம் விவாதித்த சில வாதங்களை நினைவுகூர நீண்ட காலத்திற்கு போலி உடல் மொழியை உருவாக்குவது மிகவும் கடினம் எனவே உங்கள் உடல் மொழியைப் பயன்படுத்தி ஒரு பொய்யைச் சொல்ல விரும்பினால் அது சாத்தியமில்லை எனவே உங்கள் உடலைப் பயன்படுத்தி உண்மையைப் பேச ஏன் முயற்சிக்கக்கூடாது பின்னர் எதிர்மறை சமிக்ஞைகளை வழங்கக்கூடிய சைகைகளை அகற்ற மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள நேர்மறையான திறந்த சைகைகளைப் பயன்படுத்துவது நல்லது நேர்மறையான சைகைகளைப் பயன்படுத்துங்கள் மற்றும் எதிர்மறையானவற்றை அகற்றவும் என்ன நடக்கும் மக்கள் தவறாகப் புரிந்து கொள்ளப் போவதில்லை என்பதை நீங்கள் அறிந்திருப்பதால் அவர்களுடன் இருப்பதை நீங்கள் மிகவும் வசதியாக உணருவீர்கள் ஏனென்றால் நீங்கள் வாய்மொழி மற்றும் சொற்களற்ற தகவல்தொடர்புகளில் சிறந்தவர் மேலும் அவர்களுக்கு மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் என்பதால் எந்த காரணத்திற்காகவும் உங்களை தவறாகப் புரிந்துகொள்ள மாட்டார்கள் நீங்கள் பாதிப்பில்லாதவர் நீங்கள் இனிமையானவர் நீங்கள் பேச நன்றாக இருக்கிறீர்கள் நீங்கள் எதையாவது மறைக்கவில்லை என்பதை அவர்கள் அறிவார்கள் பின்னர் நீங்கள் நேர்மையானவர் என்பதை அவர்கள் அறிவார்கள் நீங்கள் தகவல்தொடர்புகளில் திறந்தவர் அது உண்மையில் உங்களை மிகவும் மகிழ்ச்சியான மற்றும் இணக்கமான சூழலில் வாழ வைக்கும் சுருக்கமாக நீங்கள் உருவாக்க வேண்டிய நேர்மறையான உடல் மொழி குறிகாட்டிகள் யாவை சொற்களற்ற தொடர்பு குறித்த இந்த சொற்பொழிவின் போது நான் அவர்களுக்கு வெவ்வேறு நேரங்களில் சிதறிய முறையில் கூறியுள்ளேன் ஆனால் விரைவாக புன்னகைக்கவும் எனவே புன்னகைக்கு பதிலாக எதையும் வைக்கமுடியாது முடிந்தவரை நீங்கள் அந்த நடிகர் அல்லது நடிகையைப் போல அல்லது பற்பசை விளம்பரத்தில் உள்ள மாடல்களைப் போல இவ்வளவு அகலமாக சிரித்தீர்கள் என்று மக்கள் உங்களை கேலி செய்தாலும் பரவாயில்லை ஆனால் முடிந்தவரை நீங்கள் சிரியுங்கள் அடுத்தது திறந்த நிலை எனவே மூடிய தற்காப்பு நிலைகள் ஆனால் பின்னர் கைகளைத் திறந்து எந்த வகையான திறந்த சைகையையும் கையை திறந்து கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் நேர்மையானவர் என்பதைக் இது குறிக்கிறது பின்னர் முன்னோக்கி சாய்வது எனவே விவாதத்தில் இருக்கும்போது ஒருவருடன் பேசும்போது முன்னோக்கி சாய்வது பச்சாத்தாபம் அனுதாபம் ஆர்வம் மற்ற நபரின் மீது சாய்வு ஆகியவற்றைக் குறிக்கிறது மேலும் இது முன்னால் அமர்ந்திருப்பவரை மிகவும் வசதியாக உணர வைக்கிறது எனவே நீங்கள் பின்புறம் சாய்ந்து பின்னர் உங்கள் கழுத்தில் கையை வைத்து பின்னர் கேட்கும்போது நீங்கள் ஆக்ரோஷமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் நபரிடம் நீங்கள் போதுமான கவனம் செலுத்தவில்லை தொடுக மெதுவாகப் பயன்படுத்துங்கள் குணப்படுத்த அதைப் பயன்படுத்துங்கள் எனவே அது கைகுலுக்குதல் அல்லது தட்டு அல்லது கட்டிப்பிடிப்பது அல்லது யாரையாவது மெதுவாகத் தொடுவதாக இருந்தாலும் எனவே இவை அனைத்தும் உங்களை மற்ற நபருடன் இணைக்கவும் வார்த்தைகள் என்ன செய்ய முடியும் என்பதை விட அதிகமாக தொடர்பு கொள்ளவும் செய்கிறது கண் தொடர்பு என்பது முறைசார்ந்த மற்றும் முறைசாரா சூழ்நிலைகளில் நீங்கள் பராமரிக்க வேண்டிய ஒன்று நீங்கள் பயந்தாலும் முடிந்தவரை கண் தொடர்பைப் பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் தீவிரமாக கவனிப்பதில் மிகவும் முக்கியமான சைகைகள் மற்றும் முனைகள் அவை தகவல்தொடர்புகளில் மிகவும்ga முக்கியமானவை எனவே நீங்கள் சைகைகளை எவ்வளவு அதிகமாகப் பயன்படுத்துகிறீர்களோ எவ்வளவு அதிகமாக நீங்கள் தலையசைக்கிறீர்களோ நீங்கள் மக்களால் மிகவும் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் மேலும் அவர்கள் உங்களை மிகவும் விரும்பத் தொடங்குவார்கள் எனவே இவை நேர்மறையான உடல் மொழி குறிகாட்டிகள் நீங்கள் கவனம் செலுத்துவதன் மூலமும் நீங்கள் விரும்பும் நபர்களைப் பின்பற்றுவதன் மூலமும் உங்களுக்கு முன் நீங்கள் காணும் நல்ல சைகைகளைப் பிரதிபலிப்பதன் மூலமும் நீங்கள் உருவாக்க வேண்டிய வெளிப்பாடுகள் மேலும் நீங்கள் விரும்பும் நபர்களைப் போல ஒவ்வொரு முறையும் பயிற்சி செய்யுங்கள் அவர்கள் சிரிக்கும் விதம் அவர்கள் முன்னோக்கி சாய்ந்திருக்கும் விதம் அவர்கள் தொடுதலைப் பயன்படுத்தும் விதம் அவர்கள் கண் தொடர்பைப் பராமரிக்கும் விதம் எனவே அதைக் கவனியுங்கள் பின்னர் நீங்கள் பின்பற்ற முயற்சிக்கிறீர்கள் பின்னர் அதை உங்களிடம் உருவாக்குகிறீர்கள் இப்போது முடிவை நோக்கி இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நிபுணராக மாறிவிட்டீர்களா என்பதை சரிபார்க்க விரும்புகிறேன் இது போன்ற ஒரு காட்சியை நான் கொடுத்தால் இது போன்ற ஒரு படம் பின்னர் யார் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள் என்பதை விரைவாக உடனடியாக என்னிடம் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் எனவே நான் போதுமான அடிப்படைகளையும் உலகளாவிய விஷயங்களையும் கொடுத்துள்ளேன் பின்னர் நீங்கள் அடிப்படைகளையும் உலகளாவிய விஷயங்களையும் பயன்படுத்தினாலும் இங்கே இரண்டு பேர் உள்ளனர் ஒருவர் பெண் மற்றொருவர் ஆண் இங்கே எ நடப்பதில் யார் அதிக ஆர்வம் காட்டுகிறார் எனவே நீங்கள் உங்கள் முடிவை எடுத்திருந்தால் அது தன்னிச்சையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் மனதில் உறுதிப்படுத்தியிருந்தால் இது குறித்து எனது கருத்தையும் பதிலையும் தருகிறேன் எனவே நான் குறித்ததைப் பாருங்கள் இரண்டு நிகழ்வுகளிலும் கண் தொடர்பு பராமரிக்கப்படுகிறது எனவே அவர்கள் ஒரு கட்டத்தில் ஒருவருக்கொருவர் நேர்மையாக இருப்பதாக நான் கருதுகிறேன் இப்போது பெண்ணின் முன் முடி போன்ற சில தடயங்கள் அவளுடைய கை திறந்திருக்கிறது அவள் எதோ ஒன்றை கொடுக்கிறாள் நீங்கள் அதைப் பார்த்தால் ஒருவேளை அவர்கள் ஒரு வகையான பண்டமாற்று செய்வதில் ஈடுபட்டிருக்கலாம் அதாவது பணம் இல்லாமல் அவர்கள் பொருட்களைப் பரிமாறிக் கொள்கிறார்கள் ஒருவேளை அவள் ஒருவிதமான கல்லைக் கொடுக்கிறாள் அதற்கு ஈடாக அவன் ஒருவிதமான தரையையோ அல்லது எதையாவது கொடுக்கிறான் ஆனால் பரிமாற்றத்தில் அவள் வெளிப்படையாக அதிக ஆர்வம் காட்டுவதாகத் தெரிகிறது ஏனெனில் முன்புறத்தில் உள்ள முடி கண் தொடர்பு பின்னர் கை வெளியே நீண்டு பின்னர் கால்கள் கூட இந்த பக்கமாக உள்ளன இப்போது ஒப்பிடுகையில் நீங்கள் அவரைப் பார்த்தால் ஒரு கை கிட்டத்தட்ட மறைக்கப்பட்டுள்ளது மற்றொன்று உள்ளங்கை கூட பின்புறத்தில் உள்ளது எனவே அவர் பின்வாங்கிவிட்டார் என்பதை இது குறிக்கிறது அவர் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை ஆனால் நீங்கள் இரண்டையும் ஒப்பிடும்போது கால்களைப் பார்த்தால் அவரது விஷயத்தில் இரண்டு கால்களும் திறந்திருக்கின்றன அவர் அதிக ஆர்வம் காட்டுகிறார் என்பதைக் குறிக்கிறது நீங்கள் பார்த்தால் அவளுடைய கால்களில் ஒன்று பின்புறத்தில் உள்ளது இருக்கை இல்லாததால் நாற்காலியோ உட்கார எதுவும் இல்லை எனவே அவள் மற்ற கால்களைப் பயன்படுத்தி தங்குகிறாள் என்று நாம் நினைக்கலாம் ஆனால் ஒரு கால் பின்புறத்திலும் மற்ற கால் முன்பக்கத்திலும் போன்ற அடிப்படைகளை நீங்கள் கண்மூடித்தனமாகப் பயன்படுத்தினால் நீங்கள் கவனிக்கும்போது இந்த நபருடன் ஒப்பிடும்போது அவரது விஷயத்தில் இரண்டு கால்களும் முன் மற்றும் திறந்த நிலையில் உள்ளன எனவே இப்போது அது மிகவும் நெருக்கமாக இருந்தாலும் அவள் அதிக ஆர்வம் காட்டுகிறாள் என்ற முடிவுக்கு வருவது ஓரளவு தவறானது எனவே சில நேரங்களில் அவள் அதிக ஆர்வம் காட்டுவது போல் தோன்றுகிறது ஆனால் ஒருவேளை அவள் எதையாவது பின்னால் வைத்திருக்கிறாள் பின்னர் இந்த பையனும் திறந்திருக்கிறான் ஒருவேளை அவனும் எதையாவது மீண்டும் வைத்திருக்க முயற்சிக்கிறான் இப்போது அவர்கள் ஒரு வணிக வகையான உறவில் இருக்கலாம் எனவே அவர்கள் ஒருவருக்கொருவர் ஏதாவது பரிமாறிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே அவர்கள் ஒருவருக்கு இவ்வளவு எளிதாக ஏதாவது கொடுக்க விரும்பவில்லை அவர்கள் சிறந்த ஒப்பந்தத்தை செய்ய விரும்புகிறார்கள் எனவே சிறந்த ஒப்பந்தத்தை செய்ய எனவே நீங்கள் அவ்வளவு எளிதாக விட்டுக்கொடுக்க மாட்டீர்கள் எனவே அவர்கள் இருவரும் பரிவர்த்தனையில் ஆர்வமாக இருப்பதை நீங்கள் காணலாம் ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த மட்டத்தில் விஷயங்களை நிறுத்தி வைக்கிறார்கள் எனவே ஒரு பார்வையாளரைப் பொறுத்தவரை ஆரம்பத்தில் பெண் அதிக ஆர்வம் காட்டுவதாகத் தெரிகிறது ஆனால் சமமாக அந்த நபரும் திறந்த கால்கள் காரணமாக அதிக ஆர்வம் காட்டுகிறார் மேலும் பெண் ஒரு பாதத்தை பின்புறத்தில் வைத்திருப்பதால் எதையாவது நிறுத்தி வைப்பதாகத் தெரிகிறது எனவே நீங்கள் இவ்வாறு பகுப்பாய்வு செய்யலாம் இதைச் சொன்ன பிறகு இது இறுதி செய்தி என்று நான் கூறப் போவதில்லை அதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் இதை நான் சற்று தவறாக விளக்கியிருக்கலாம் ஆனால் அடிப்படைகள் மற்றும் உலகளாவியவற்றை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல முயற்சிக்கிறேன் பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் அதிக குறிப்புகளை உருவாக்கி பின்னர் கவனிக்கும்போது நீங்கள் தவறாக இல்லாமல் இருக்கலாம் இதைத்தான் நாம் உள்ளுணர்வு என்று அழைக்கிறோம் ஆனால் உண்மையில் நாம் கவனிக்கும் நபர்களிடமிருந்து நாம் பெறும் சொற்களற்ற குறிப்புகள் மூலம் நமது உள்ளுணர்வை ஆதரிக்கிறோம் எனவே இந்த விரிவுரை உண்மையில் சொற்களற்ற தகவல்தொடர்பு பற்றி நான் கொடுக்க வேண்டிய பொதுவான தகவல்களை முடிக்கிறது அடுத்த இரண்டு விரிவுரைகளில் நான் நேர்காணல்களில் உடல் மொழியை எவ்வாறு பார்க்க முடியும் என்பதில் கவனம் செலுத்தப் போகிறேன் அதைத் தொடர்ந்து குழு விவாதங்களில் உடல் மொழியை எவ்வாறு பராமரிக்க முடியும் என்பதில் கவனம் செலுத்தப் போகிறேன் எனவே இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு ஒரு நல்ல நாள் அமையட்டும் என்று விரும்புகிறேன்